அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் தொகுதி எண் 4 மற்றும் ஓர்தொக்ராபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் II இல் இருக்கிறோம் பிளேன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வெவ்வேறு எடுத்துக்காட்டுகளைப் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக முக்கோணங்கள் பென்டகன் மற்றும் வட்டங்கள் போன்ற வடிவங்கள் செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் ஆகியவற்றைப் பொறுத்து அவை மறுசீரமைக்கப்பட்டால் அவை எந்த வகையான ப்ரொஜெக்ஷன்ஸ் தெரிகின்றன என்பதை பார்த்துக் கொண்டிருக்கும் இங்கே எடுத்துக்காட்டு 4 நாம் ஒரு வட்டத்தைப் பார்க்கிறோம் எடுத்துக்காட்டின் விதிமுறைகள் 50 மிமீ விட்டம் கொண்ட ஒரு வட்டம் அதன் விட்டம் ac யின் முடிவில் a கிடைமட்ட பிளேன் இல் இருக்கின்றது மற்றும் கிடைமட்ட பிளேன் இல் இருந்து 30 டிகிரி சாய்ந்திருக்கும் எனவே ஒரு வட்டம் கிடைத்ததும் வெவ்வேறு விட்டம் வரையலாம் அதன் ஒரு விட்டம் AC மற்ற விட்டம் BD எனக் கருதலாம் இந்த AC விட்டம் கிடைமட்ட பிளேன் உடன் 30 டிகிரி கோணம் கொண்டிருக்கும் எனவே முதலில் நாம் கிடைமட்ட பிளேன் இல் ஒரு வட்டத்தை வரைய வேண்டும் பிறகு அதன் ஒரு விட்டம் 30 டிகிரியில் இருக்கும் அதை செங்குத்து பிளேனில் காட்சிப்படுத்தலாம் இதை முடித்த பிறகு இதன் மேல் தோற்றத்தை செங்குத்து பிளேன் ஐ பொருத்து 45 டிகிரியில் பொருத்த வேண்டும் அதாவது அந்தப் பிளேன் ஐ செங்குத்து பிளேன் பொறுத்து 45 டிகிரிக்கு சுழற்ற வேண்டும் எனவே முதலில் அதை தலைகீழ் வழியில் செய்ய வேண்டும் 45 டிகிரியுடன் ஆரம்பித்து பின்னர் 30 டிகிரி சுழற்சிக்குச் சென்று இறுதியாக அசல் உருவத்தைப் பெற வேண்டும் எனவே ஒரு வட்டத்தை உருவாக்க ஆரம்பிக்கலாம் எனவே இங்கே ஒரு வட்டம் உள்ளது அங்கு ac என்பது விட்டம் ஒன்று மற்றும் bd மற்ற விட்டம் இந்த ac யை இந்த கிடைமட்ட பிளேன் இல் தொடுமாறு வைக்க வேண்டும் அதன் காரணமாகவே ac இந்த வழியில் இந்த ac யை குறித்ததற்கு இது ஒரு காரணம் இது மேல் பார்வை முழுமையான வட்டம் தெரியும் இப்போது முன் தோற்றத்தில் இருந்து பார்க்கிறீர்கள் என்றால் இந்த ac பகுதி இங்கு தெரியும் மற்றும் bd இணைந்திருக்கும் எனவே அந்த புள்ளிகள் a c மற்றும் மீதம் உள்ளது b மற்றும் d ஆகும் இப்போது இந்த AC கிடைமட்ட பிளேனில் 30 டிகிரி கோணம் இருக்குமாறு அமைக்க வேண்டும் இந்த ac பகுதியை a புள்ளியை தரையில் தொட்டவாறு தூக்க வேண்டும் இன்னும் அது கிடைமட்ட பிளேனில் உள்ளது இந்த c புள்ளியை செங்குத்து திசையில் உயர்த்துவதன் மூலம் அதை செங்குத்து பிளேனில் காட்சிப்படுத்துவோம் இங்கே செங்குத்து பிளேன் a புள்ளி தரை மட்டத்தில் அப்படியே உள்ளது c புள்ளி c க்கு செல்கிறது இப்பொழுது இந்த விட்டத்தை இணைக்கவும் முழுமையா வட்டத்தை காணமுடியும் எனவே a இருந்து c வரை மாற்றியமைக்க வேண்டும் BD புள்ளிகள் மிட் பாயிண்ட்களில் உள்ளன இந்த மிட் பாயிண்ட்களை நாம் குறிப்பிடவும் இந்த ac 30 டிகிரி இல் உள்ளது அது தெரிந்தவுடன் இப்போது நாம் 45 டிகிரி கோணத்தை உருவாக்க வேண்டும் இதை செய்வதற்கு இந்த கோடுகளை ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் முதலில் a b c மற்றும் d புள்ளிகளை கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் எனவே இதை நாம் 30 டிகிரி உயர்த்தும்போது முழுமையான வட்டம் ஒரு நீள்வட்டம் போல் தோன்றுகிறது இது இங்கே ஒரு நீள்வட்டம் போல் தெரிகிறது தாளில் சிலிண்டராக இருந்தாலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த வட்டம் நான் அதை 30 டிகிரி தூக்கி சுழற்றினால் இந்த முன் பகுதி வட்டம் நீள்வட்ட வடிவ வடிவமாக மாறிவிடும் எனவே இது நீள்வட்டமாகும் இது நீள்வட்டத்தை தாளில் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அது முடிந்ததும் இந்த பிளேன் ஐ 45 டிகிரி சுழற்ற வேண்டும் இது VP உடன் சாய்ந்துள்ளது எனவே இந்த வகையான நீள்வட்டம் கிடைத்தவுடன் நாம் என்ன செய்யப் போகிறோம் அந்த நீள்வட்டம் முழுவதுமாக நாம் அதை அந்த திசையில் சுழற்றப் போகிறோம் எனவே செங்குத்து பிளேன் இன் மேல் தோற்றத்தில் நாம் அந்த சுழற்சியைக் காணலாம் உதாரணமாக இது ஒரு புள்ளி 45 டிகிரி சுழலும் எனவே இது அந்த பிளேன் இன் வழியாக 45 டிகிரி வழியாக செல்கிறது எந்த பிளேன்ஐ பற்றி பேச முயற்சிக்கிறோம் ஏனென்றால் நாம் அதை மேல் தோற்றத்தில் இருந்து பார்க்கிறோம் மேல் தோற்றத்தில் நாம் சில கோணங்களைக் கவனிக்கிறோம் என்றால் அதாவது இந்த விட்டம் செங்குத்து பிளேன் உடன் 45 டிகிரி கோணத்தை உருவாக்க வேண்டும் எனவே இது மேல் பார்வை இது செங்குத்து பிளேன் இல் 45 டிகிரி சாய்ந்திருக்க வேண்டும் எனவே இந்த முழு ac வரியும் 45 டிகிரி இருக்க வேண்டும் எனவே இந்த 45 டிகிரி கோட்டைப் பெறும் வகையில் அதை சுழற்றுகிறோம் அதற்கேற்ப b1 புள்ளிகள் d1 புள்ளிகள் ஆகிவற்றை ஒன்றிணைக்கவும் பின்னர் இந்த ப்ரொஜெக்ஷன்ஐ பெறலாம் 1 1 b 1 c 1 d 1 ஆகியவற்றை வரைந்த பிறகு இந்த ac கோடு இங்கிருந்து 45 டிகிரியாக மாற்றப் போகிறோம் எனவே ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்வதன் மூலம் a1 b1 c1 மற்றும் d1 ஆகியவற்றை பெற முடியும் இதை ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சை மூலம் இணைத்தால் நீள்வட்டத்தை உருவாக்கலாம் இப்போது ஒரு புதிய உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே 30 மிமீ பக்கங்களைக் கொண்ட ஒரு பென்டகன் உள்ளது ஒரு பக்கம் 45 டிகிரி XY அச்சுக்கு சாய்ந்துள்ளது இது முன் தோற்றத்தில் XY க்கு 45 டிகிரி சாய்ந்த பிளேன் இன் மேல் தோற்றத்தின் வரைபடம் அப்படியானால் அதன் உண்மையான வடிவத்தை தீர்மானிக்கவும் எனவே இங்கே உண்மையான வடிவம் பற்றி தெரியாது ஆனால் அதன் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் நமக்குத் தெரியும் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் நமக்குத் தெரிந்தால் அது உண்மையான வடிவத்தில் இருப்பதை தீர்மானிக்க ஒரு வழி இருக்கிறதா எனவே இதுபோன்ற உதாரணத்தைச் செய்ய எளிதாக்கும் துணை பிளேன் முறைகள் என்று பெயரிடப்பட்ட ஒன்றைப் பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த துணை பிளேன் இன் விஷயத்தில் நாம் எப்போதும் அறிந்திருப்பது முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் நமக்குத் தெரியாதது உண்மையான வடிவம் முன் தோற்றத்தில் இது ஒரு வழக்கமான பென்டகன் போல இருக்கலாம் ஆனால் உண்மையான வடிவம் வேறு விதமாக இருக்கலாம் இது உண்மையான பென்டகனா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அப்படியானால் முதலில் நாம் துணை பிளேன் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே துணை பிளேன் முறை இது மிகவும் சக்திவாய்ந்த முறை முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் நமக்குத் தெரியும் நான் கண்டுபிடிக்க வேண்டியது உண்மையான வடிவம் எனவே நாம் சில வழிமுறைகளை பரிந்துரையாகப் பின்பற்றினால் இந்த உண்மையான வடிவத்தைப் பெறுவோம் முதலாவதாக முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் எதுவாக இருந்தாலும் அவற்றை வரையவும் கொடுக்கப்பட்ட தகவல்களின்படி முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம்யை வரையவும் பிறகு முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றத்தில் உள்ள கோடுகளில் உண்மையான நீளத்தை காட்டும் கோடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு 30 மிமீ பக்கமானது உண்மையான நீளமாக இருக்கின்றது என்றால் அத்தகைய கோடு ஐ எடுக்க வேண்டும் நாம் அதைச் செய்யும்போது இது ஒரு உண்மையான வடிவம் என்பதால் மற்றொரு தோற்றம் XY அச்சுக்கு இணையாக இருக்க வேண்டும் இந்த உண்மையான வடிவம் மற்றும் உண்மையான நீளம் நம்மிடம் இருக்கும்போது மற்ற தோற்றங்கள் எப்போதும் XY பிளேன்ற்கு இணையாக இருக்கும் பின்னர் இந்த உண்மையான கோட்டிற்கு செங்குத்தாக ஒரு புதிய X1 Y1 அச்சு அல்லது பிளேன் ஐ உருவாக்குவோம் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றத்தில் உள்ள கோடுகளில் உண்மையான நீளத்தை காட்டும் கோடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது XY பிளேன்ற்கு இணையாக இருக்க வேண்டிய மற்ற தோற்றம் அது முடிந்ததும் உண்மையான கோடு அல்லது உண்மையான நீளத்திற்கு செங்குத்தாக மேலும் ஒரு X1 Y1 கோடு அல்லது பிளேன் ஐ வரையவும் இப்போது இந்த அனைத்து வரிகளையும் துணை பிளேன் என்று அழைக்கும் இந்த புதிய X 1 Y 1 பிளேன் இல் ப்ரொஜெக்ட் செய்யவும் X1 Y1 இப்போ இணையாக உள்ளவற்றை ப்ரொஜெக்ட் செய்தாள் லைன் விஎவ் கிடைக்கும் இந்த லைன் விஎவ் இணையாக X2 Y2 பிளே ஐ வரையவும் பின்னர் புதிய தோற்றத்தை ப்ரொஜெக்ட் செய்யவும் கிடைத்தது உண்மையான வடிவமாக இருக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இந்த ஸ்லைடில் 30 மிமீ பக்கத்துடன் வழக்கமான பென்டகனை வரையவும் ஒரு பக்கம் 45 டிகிரி XY அச்சுக்கு சாய்ந்திருக்கும் அப்படியானால் முதலில் நாங்கள் 30 மிமீ பக்க பென்டகனை வரைகிறோம் எனவே இது 30 மிமீ பக்கத்துடன் கொடுக்கப்பட்ட காட்சிகளில் ஒன்றாகும் நாங்கள் ஒரு பென்டகனை வரைகிறோம் ஒரு பக்கமானது 30 டிகிரி கோணத்தை உருவாக்கும் வகையில் அதை வரைகிறோம் இந்த 30 டிகிரி கோணத்தில் இங்கே ஒரு சிறிய தவறு உள்ளது இது 30 டிகிரி என இருக்க வேண்டும் எனவே ஒரு வழக்கமான பென்டகன் 30 மிமீ பக்கங்களில் உள்ளது ஒரு பக்கம் 30 டிகிரி X அச்சு XY அச்சுக்கு சாய்ந்திருக்கும் எனவே XY அச்சில் 30 டிகிரி சாய்ந்துள்ளது எனவே முதலில் a b c மற்றும் d புள்ளிகளைக் கொண்ட ஒரு வழக்கமான பென்டகனை உருவாக்குகிறோம் சில வடிவத்திற்கான மேல் தோற்றம் இது உண்மையான வடிவம் நமக்கு தெரியாது ஆனால் நாம் மேல் தோற்றத்தை பார்க்கும்போது இது 30 மிமீ பக்க வழக்கமான பென்டகனைக் கொடுக்கிறது மற்றும் ஒரு பக்கமானது XY க்கு 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது இப்போது இந்த வரைபடத்தின் இந்த முன் காட்சியைக் கண்டால் அது ஒரு வரியாக இருக்கும் XY இல் இருந்து 45 டிகிரி கோணம் உள்ள இந்த கூட்டில் நாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்ய வேண்டும் நம் விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த கோட்டை அடிப்படையாகக் கொண்டு துணை கிளேன் ஐ வரைய வேண்டும் ஏனென்றால் இந்த கோடு உண்மையான நீலத்தை கொண்டது இந்த கோட்டில் a b e c மற்றும் d ஆகியவற்றைக் குறிக்கும் பிறகு X1 Y1 ஐ உண்மையான கோட்டிற்கு இணையாக வரையவும் எனவே இந்த கோட்டிற்கு இணையாக X1 Y1 அட்சியை வரைகிறோம் இது உண்மையான கோடு என்று நமக்கு தெரியும் என்பதால் இப்போது இந்த கோடுகளை எல்லாம் மேல்புரமாக ப்ரொஜெக்ட் செய்யவும் இது ஒரு உண்மையான கோடு என்பதால் XY அச்சைப் பொறுத்தவரை அந்த நீளம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த துணை பிளேன் ஐ பொருத்து மாற்றுவோம் எனவே ஒரு a முதல் X அச்சு வரை எந்த தூரம் எவ்வளவாக இருந்தாலும் அது X 1 அச்சிலிருந்து அதே தூரம் இருக்கும் எனவே இந்த தூரமும் இந்த தூரமும் ஒன்றே இந்த இந்த நீளங்களை இதன்படி மாற்றவேண்டும் நாம் அதைச் செய்யும்போது இந்த கோடுகளைப் பெறுகிறோம் இப்போது XY அச்சு இல் இருந்து oa புள்ளி X1 புள்ளியிலிருந்து a1 புள்ளி ஆக இருக்கும் XY அச்சில் இருந்து இந்த b இல் இருந்து இந்த தூரத்தை இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு மாற்றுவோம் சிவப்பு நிறத்தைப் பயன்படுத்துவோம் எனவே XY அச்சில் இருந்து இந்த நிலம் அந்த வரியாக இருக்க வேண்டும் இதை நாம் இங்கே X1 அச்சிலிருந்து b1 ஆகக் குறிப்பிடலாம் ஆகவே ஏற்கனவே நாம் b1 இலிருந்து ப்ரொஜெக்ட் செய்துள்ளோம் அதன் அடிப்படையில் அந்த நீளத்தைப் பயன்படுத்தி b 1 ஐ குறிப்பிடலாம் a 1 குறிப்பிட்டதை போல X அட்சியில் இருந்து e புள்ளியின் நீளத்தை அளந்து இங்கே மாற்றி அமைத்து e புள்ளியை குறிக்கவும் அதேபோல் இங்கிருந்து d வரை அளந்து d1 புள்ளியை குறிக்கவும் அதேபோல் XY அட்சியிலிருந்து c புள்ளியை அளந்து துணை பிளேன் இல் இருந்து குறிக்கவும் a1 b 1 c 1 d 1 மற்றும் e 1 ஆகிய புள்ளிகளை பெற்றவுடன் அந்த பொருளின் உண்மையான வடிவம் அல்லது அசல் வடிவத்தைப் பெற அதை இணைக்கிறோம் எனவே துணை பிளேன் முறையில் இந்த முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் ஆகியவற்றை அறிந்திருக்கும்போது முன் தோற்றம் உண்மையான கோடுகளை கொடுக்கிறது மேலும் இந்தக் காட்சியைக் கொண்ட பிறகு மேல் தோற்றம் வழக்கமான வடிவத்தின் பென்டகனைப் பெறுகிறோம் இந்த விஷயங்கள் தெரிந்தவுடன் உண்மையான கோட்டுக்கு இணையாக X 1 Y 1 என்ற துணை பிளேன் ஐ வரைவோம் முன் தோற்றத்தில் இருக்கும் தகவல்கள் அனைத்தையும் a b e ஆகியவற்றை ப்ரொஜெக்ட் வேண்டும் XY அச்சில் இருந்து நாம் மேலே காணும் தூரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தூரங்களை உண்மையான வடிவத்தை உருவாக்க துணை பிளேன் இல் இருந்து குறிப்பிடுகிறோம் துணை பிளேன் முறையைப் பயன்படுத்தி இந்த உண்மையான வடிவங்களை நாங்கள் உருவாக்குகிறோம் எனவே அடுத்த வகுப்பில் இந்த உண்மையான வடிவங்கள் மற்றும் துணை பிளேன்கள் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் பின்னர் திடப்பொருட்களின் ப்ரொஜெக்ஷன்ஐ பார்ப்போம்